கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால்ஸ் பாடத்திற்கு மீண்டும் வருக என்று உங்களை வரவேற்கிறேன் எனவே இப்போது வரை ஐபி ரூட்டிங் மெக்கானிசம் கவனித்துள்ளோம் மேலும் ஐபி அட்ரஸ் பார்மட் ரூட்டிங் எவ்வாறு இயங்குகிறது மற்றும் இணையத்தில் செயல்படுத்தப்படும் பல்வேறு வகையான ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் ஆகியவற்றைப் பார்த்தோம் எனவே இன்று ரூட்டிங் செய்ய பயன்படும் டிவைஸ் என்னவெல்லாம் இருக்கிறது என்று பார்க்கலாம் எனவே ஒரு ஐபி ரௌட்டர்ஸ் டிசைன் எவ்வாறு தோற்றமளிக்கிறது ஐபி ரௌட்டர்ஸ்க்குள் இருக்கும் வெவ்வேறு காம்போனென்ட்ஸ் என்ன மற்றும் வெவ்வேறு ஹார்ட்வேர் தளத்தின் உதவியுடன் ஆப்டிமைஸிட் ஐபி ரௌட்டர்ஸ் எவ்வாறு டிசைன் செய்ய முடியும் என்பதையும் பார்க்கலாம் அடுத்த வகுப்புகளில்ஒரு பிராக்டிக்கல் ரௌட்டர்ஸ் மற்றும் அதன் வெவ்வேறு காம்போனெண்ட்ஸ்களை உங்களுக்குக் காண்பிப்பதற்காக உள்ளோம் அதை நீங்கள் எவ்வாறு கான்ஃபிகர் செய்ய முடியும் என்பதையும் மற்றும் உள்ளே இருக்கும் வெவ்வேறு காம்போனெண்ட்ஸ்களை எவ்வாறு செயலாக்க முடியும் என்பதையும் நாம் பார்க்கலாம் எனவே நீங்கள் ஒரு ஐபி ரௌட்டர்ஸ் லைஃப் சைக்கிள் பார்த்தால் அது மிகவும் எளிது எனவே ஒரு ரௌட்டர்ஸ் லைஃப் சைக்கிள் என்னவென்றால் நீங்கள் அதை டூ ரிப்பீட் லூப் வடிவில் குறிப்பிடலாம் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பாக்குற மாதிரி டூ ரிப்பீட் லூப் நாம் இங்கேயும் அப்ளை பண்ணலாம் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டெஸ்டினேஷனுக்கு ஒரு பாதையைக் கண்டுபிடிப்பீர்கள் பின்னர் நீங்கள் முன்னோக்கி முன்னோக்கி முன்னோக்கி முன்னோக்கி பல பாக்கெட்டுகளை மீண்டும் அந்த டெஸ்டினேஷனுக்கு அனுப்பவும் ஒரு புதிய இலக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் பாதையைக் கண்டுபிடித்து முன்னோக்கி முன்னோக்கி முன்னோக்கி பாக்கெட்டுகளை டெஸ்டினேஷனுக்கு முன்னோக்கி அனுப்பவும் அதை ரௌட்டர்ஸ் இயங்கும் வரை நாம் செய்யணும் எனவே இந்த எளிய வளைய செயல்பாடுகளிலிருந்து ஐபி ரௌட்டர்ஸ் இரண்டு அடிப்படை செயல்பாடுகள் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே செயல்பாடுகள் முதலில் ஒரு பாதையைக் கண்டுபிடித்து பின்னர் ஃபார்வர்ட் செய்கின்றன ஒரு பாதையைக் கண்டுபிடிப்பது என்பது நீங்கள் ஒரு ரூட்டிங் ப்ரோடோகால்யை இயக்க வேண்டும் என்பதாகும் நாம் முன்னர் பார்த்தபடி பல வகையான ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ்கள் உள்ளன அதாவது இன்டர் டொமைன்மற்றும் இன்ட்ரா டொமைன் ரூட்டிங் உள்ளன இன்ட்ரா டொமைன் ரூட்டிங் விஷயத்தில் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரூட்டிங் ப்ரோடோகால் லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் ப்ரோடோகால் மற்றும் ப்ரோடோகால் வடிவத்தில் ரூட்டிங் தகவல் ப்ரோடோகால் அல்லது ஒஸ்பிப் ப்ரோடோகால் ஆகியவை உள்ளன இன்டர் டொமைன் ரூட்டிங்கில் எங்களிடம் பார்டர் கேட்வே ப்ரோடோகால் அதாவது பிஜிபி உள்ளது இப்போது இந்த ரூட்டிங் ப்ரோடோகால் பாதையைக் கண்டறிய உங்களுக்கு உதவும் இந்த முழு தகவலும் இருக்கும் ரூட்டிங் டேபிள் நம்மிடம் உள்ளது எனவே நம்ம ரூட்டிங் டேபிள் உருவாக்கும்போதுஅதில் உள்ள இன்கம்மிங் பாக்கெட்டில் ஹெட்டர் பாக்கெட்யை பாருங்கள் அதன் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ்யை கண்டுபிடியுங்கள் அந்த டெஸ்டினேஷன் ஐபி அட்ட்ரஸிலிருந்து ரூட்டிங் டேபிள்ளோடு ஒரு மேட்ச்யை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பின்பு அடுத்த டாப்யை கண்டுபிடித்து பாக்கெட்யை அதற்கு ஃபார்வேர்ட் செய்யுங்கள் எனவே அது ஃபார்வேர்டு என்ஜினின் ஒரு பகுதியாகும் எனவே அதன்படி இந்த 2 பேசிக் ஆபரேஷன்ஸ் நம்மிடம் உள்ளன ஒரு பாதையை கண்டுபிடிப்பதற்கான ரூட்டிங் அட்டவணையை உருவாக்குதல் ஆகும் ரௌட்டர்ஸ்ஸின் இந்த பகுதியை நாம் கண்ட்ரோல் பிளேன் என்று அழைக்கிறோம் இது உண்மையில் முழு ஃபார்வேர்டிங் மெக்கானிசத்தை கட்டுப்படுத்துகிறது பின்னர் ஒரு ரூட்டிங் மேட்ச் செய்து பாக்கெட்டை ஒரு பிரத்யேக இன்டர்பேஸ்ஸிர்க்கு அனுப்புகிறது அந்த பகுதியை ரௌட்டர்ஸ்ஸின் டேட்டா பிளேன் நாம் அழைக்கிறோம் எனவே ரௌட்டர்ஸ் டேட்டா பிளேன் ஒரு பாதையை கண்டுபிடிப்பதை கவனித்துக் கொள்கிறது மற்றும் ரூட்டிங் அட்டவணையுடன் ஒரு மேட்சையை உருவாக்குவதை கவனித்துக் கொள்கிறது பின்னர் பாக்கெட்டை ஒரு இன்டர்பேஸ்ஸிருக்கு ஃபார்வேர்ட் செய்கிறது இது பாக்கெட்டை அடுத்த இடத்திற்கு மாற்றும் ஹாப் என்பதாகும் இப்போது இந்த முழு ஆர்கிடெக்சர்ரில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது அது என்னவென்றால் கண்ட்ரோல் பிளேன் செயல்பாடு அது குறிப்பிட்ட கால இடைவெளி நிகழ்வாகும் ஒரு புதிய பாக்கெட்டைப் பெறும்போது மட்டுமே ஒரு இலக்குக்கான பாதையை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் ரூட்டிங் டேபிளில் தகவல் கிடைக்கவில்லை என்றால் அந்த நேரத்துல நம்ம என்ன புரோட்டோகால் யூஸ் பண்ணனும்னு என்றால் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரூட்டிங் ப்ரோடோகால் லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் ப்ரோடோகால் அல்லதுஒஸ்பிப் ப்ரோடோகால் யூஸ் பண்ணலாம் எனவே இது கண்ட்ரோல் பிளேன் செயல்படும் அதிர்வெண் கண்ட்ரோல் பிளேன் அல்லது ஃபார்வேர்டிங் பிளேன் இருக்கும் செயல்பாடுகளின் அதிர்வெண்ணுடன் ஒப்பிடும்போது இது ஒப்பீட்டளவில் அதிகமாகும் சில சமயங்களில் கண்ட்ரோல் பிளேன்ஃபார்வேர்டிங் பிளேன் என்றும் அழைக்கப்படுகிறது டேட்டா பிளேன் பொறுத்தவரை 100 ஜி எஸ் கண்ட்ரோல் மற்றும் ஒற்றை பாக்கெட் அளவு என்று கூறும் ஒரு பொதுவான ரௌட்டர்ஸ்யைப் பற்றி நீங்கள் நினைத்தால் அல்லது சராசரி பாக்கெட் அளவு 1 எம்பி மற்றும் 100 ஜி எஸ் இணைப்பு வேகம் என்று நீங்கள் கூறினால் டேட்டா பிளேன் ஒரு வினாடிக்கு செயலாக்க வேண்டிய பாக்கெட்டுகளின் எண்ணிக்கையைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் எனவே டேட்டா பிளேன் இருக்கும் செயல்பாடுகளின் அதிர்வெண் கண்ட்ரோல் பிளேன் இருக்கும் செயல்பாடுகளின் அதிர்வெண்ணுடன் ஒப்பிடும்போது இது கணிசமாக அதிகமாகும் அதாவது இது எங்கள் ரௌட்டர்ஸ் ஹார்ட்வர் உருவாக்குவதற்கான சுவாரஸ்யமான வடிவமைப்பு தேர்வை வழங்குகிறது எனவே அதன் விவரங்களுக்கு செல்வோம் எனவே ரௌட்டர்ஸ் ஆர்கிடெக்சர்ரின் இந்த முழு பரிணாமமும் இது 1980 களில் இருந்து இன்று வரை 5 வெவ்வேறு தலைமுறையிலிருந்து வந்தது எனவே ரௌட்டர்ஸ் 5 தலைமுறை ஒரு நிலையான கணினி போன்றது இது பல இன்டர்பேஸ்களைக் கொண்ட கணினியைக் கொண்டுள்ளது 1990 களின் முற்பகுதியில் வந்த ரௌட்டர்ஸ் 2 வது தலைமுறை அவை இன்டர்பேஸ்களுக்கு பிரதிநிதி அதாவது உங்களிடம் ஒரு ரௌட்டர்ஸ் ஆர்கிடெக்சர் உள்ளது அங்கு உங்களிடம் இதுபோன்ற பல இன்டர்பேஸ்களைக் கொண்டு இருக்கும் ஒரு பிரத்யேக சாதனமாகும் 1990 களின் பிற்பகுதியில் வந்த ரௌட்டர்ஸ் 3 வது தலைமுறை எங்களிடம் டிஸ்ட்ரிபியூட்டேட் ரௌட்டர்ஸ் ஆர்கிடெக்சர் உள்ளது 2000 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் வந்த 4 வது தலைமுறை ரௌட்டர்ஸ் எங்களிடம் உள்ளது இது பல ரேக்குகளில் விநியோகிக்கப்படுகிறது எனவே ரேக்கு ஸ்டேக் கான்செப்ட் என்னவென்றால் இந்த முழு ரௌட்டர்ஸ் ஆகும் எனவே பல இன்டர்பேஸ் அதாவது நம்மிடம் 32 இன்டர்பேஸ் இருப்பதாக கூறினீர்கள் இப்போது உங்களுக்கு 120 வெவ்வேறு இன்டர்பேஸ்கள் தேவை என்று கூறுங்கள் எனவே நீங்கள் இதுபோன்ற 4 வெவ்வேறு ரௌட்டர்ஸ்களை எடுத்து வெவ்வேறு ரேக்குகளில் வைத்து ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ரௌட்டர்ஸ் வைத்திருக்கிறீர்கள் பின்னர் நாம் பயன்படுத்தும் 5 வது தலைமுறை ரௌட்டர்ஸ் அல்லது அடுத்த தலைமுறை ரௌட்டர்ஸ் அல்லது பல பெரிய அளவிலான டேட்டா சென்டர்ஸ் இந்த வகை ரௌட்டர்ஸ்களை பயன்படுத்தத் தொடங்கியுள்ளன அவை சாப்ட்வேர் டெபினெட் நெட்வொர்க்கிங் ரௌட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன சரி இங்கு நீங்கள் காண்பது ரௌட்டர்ஸ்ஸின் அடிப்படை ஆர்கிடெக்சர் ஆகும் உங்களிடம் ஒரு ப்ரோசெசர் உள்ளது இது இது மெமரி ப்ரோசெசசோர் மற்றும் சிபியு ப்ரோசெசசோர் கொண்டுள்ளது ப்ரோசெசர் பல இன்டர்பேஸ் கார்டுயுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பல இன்டர்பேஸ் கார்டுகள் உங்கள் ரௌட்டர்ஸ் ஹார்ட்வர்ரில் உள்ள ஒரு இன்டெர் கனெக்டட் நெட்வொர்க் மூலம் இணைக்கப்பட்டுள்ள இன்டர்பேஸ் கார்டு ஆகும் எனவே இந்த ஒவ்வொரு தனிப்பட்ட இன்டர்பேஸ் கார்டுயுடன் நாம் ஒரு வகையான இன்புட் அவுட்புட் இன்டர்பேஸ் கொண்டுள்ளோம் எனவே உங்களிடம் இந்த RJ45 கேபிள் உள்ளது எனவே இந்த இன்டர்பேஸ் கார்டுயில் இந்த RJ45 கேபிளை வைக்கிறீர்கள் வயர்லெஸ் விஷயத்தில் அவை கம்பியில்லாமல் ட்ரான்ஸ்மிட் செய்யப்படுகிறது எனவே உங்களிடம் ஒரு டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் உள்ளது எனவே இது ஒரு ரௌட்டர்ஸ்ஸின் முழு பரந்த ஆர்கிடெக்சர் ஆகும் எனவே கண்ட்ரோல் பங்க்ஷனிருக்கு காரணமான ஹார்ட்வர் ப்ரோசெசசோரை நாம் அதை ஒரு ரௌட்டர்ஸ் ப்ரோசெசர் என்று அழைக்கிறோம் கண்ட்ரோல் பங்க்ஷன் என்பது ரூட்டிங் ப்ரோக்ராம் இயக்குவது பின்னர் டேட்டா பாக்கெட்டுகளை நெட்வொர்க்கில் அனுப்பி ரூட்டிங் டேபிளை உருவாக்குகின்றோம் எனவேரூட்டிங் வழிமுறையின் அடிப்படையில் ரூட்டிங் டேபிளை நிர்மாணிப்பதற்காக அந்த ரூட்டிங் அல்கோரிதம்ஸ் இயக்குவதற்கு ப்ரோசெசர் பொறுப்பாகும் மேலும் அது முன்னோக்கி வளைவில் செய்யப்படுகிறது ஏனென்றால் இங்கே சுவாரஸ்யமான வடிவமைப்பு தேர்வு என்னவென்றால் உங்கள் கண்ட்ரோல் பங்க்ஷன் அவ்வப்போது இல்லை என்று நான் முன்பு குறிப்பிட்டது போல உங்கள் டேட்டா செயல்பாடுகள் மிகவும் அடிக்கடி நிகழ்கின்றன அதனால்தான் கண்ட்ரோல் செயல்பாடுகள் சாப்ட்வேரின் ஒரு பகுதியாகவும் டேட்டா செயல்பாடுகள் ஹார்ட்வேர்ரின் ஒரு பகுதியாகவும் செயல்படுத்தப்பட்டது எனவே நெட்வொர்க் இன்டர்பேஸ் கார்டில் இந்த டேட்டா பிளேன் செயல்பாடுகள் அதாவது ரூட்டிங் டேபிள்ளுடன் ஒரு மேட்ச் உருவாக்கி அடுத்த ஹாப்பைக் கண்டுபிடித்து அனுப்புகிறது இந்த முழு பாதையும் ஒரு சிறப்பு ஹார்ட்வேர்ரின் உதவியுடன் செய்யப்படுகிறது அது டெர்னரி கன்டென்ட் அட்ட்ரஸ்சப்ளே மெமரி அல்லது TCAM ஆகும் எனவே இந்த டெர்னரி கன்டென்ட் அட்ட்ரஸ்சப்ளே மெமரி உதவியுடன் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் ரூட்டிங் டேபிள்ளுடன் ஒரு ஹார்ட்வேர் மேட்ச்யை விரைவாகப் பார்க்கிறோம் எனவே ரூட் மேட்ச்யை சரிபார்க்க வேண்டும் உங்களிடம் 100 ஜி sஇருந்தால் உங்களிடம் 1 எம் s பாக்கெட் அளவு இருந்தால் ஒவ்வொரு நெட்வொர்க் இன்டர்பேஸ்ஸிலும் சராசரியாக வினாடிக்கு கணிசமான எண்ணிக்கையிலான பாக்கெட்டுகளை செயலாக்க வேண்டும் எனவே அந்த வகையில் டேட்டா பிளேன் மற்றும் கண்ட்ரோல் பிளேன் என்று இந்த முழு ரூட்டிங் செயல்பாடுகளையும் பிரிக்கிறோம் கண்ட்ரோல் பிளேன் சாப்ட்வேர்ரின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படுகிறது இது ரூட்டிங் டேபிள் கன்ஸ்டிரக்ட் செய்யும் ரெஸ்பான்சிபிலிட்டிஉள்ளது மற்றும் டேட்டா ப்ளனே ஹார்ட்வேர்ரின் உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது இது ஃபார்வேர்டிங் என்ஜின் செயல்படுத்துவதற்கு பொறுப்பாகும் எனவே இது ஹார்ட்வேர்ரின் மேப்பிங்கிற்கும் உங்கள் கண்ட்ரோல் பிளேன் இடையிலான ஒரு வகையான ஆர்கிடெக்சர் ஆகும் எனவே இந்த இன்டர்பேஸ் பிராசஸ் உங்களிடம் உள்ளன அவை பாக்கெட் ப்ரோசெசர் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த பாக்கெட் ப்ரோசெசர்யில் ஃபார்வேர்டிங் என்ஜின் உள்ளது ரூட்டிங் டேபிள்ளுடன் ஒரு மேட்ச்யை உருவாக்கி அடுத்த நிறுத்தத்தைக் கண்டறியவும் உதவும் எனவே இந்த பகுதி ஹார்ட்வேர்ல் டெர்னரி கன்டென்ட் அட்ட்ரஸ்சப்ளே மெமரியில் செயல்படுத்தப்படுகிறது பின்னர் உங்களிடம் ரூட் ப்ரோசெசர் இருக்கும் இது ஒரு ஜெனரல் பர்போஸ் ப்ரோசெசர் இது ரூட்டிங் இயந்திரத்தை செயல்படுத்துகிறது அதாவது பாதையை கண்டுபிடிப்பது பின்னர் நீங்கள் ரௌட்டர்ஸ்ஸில் கான்ஃபிகர் செய்த ரூட்டிங் அல்கோரிதம்ஸ் அடிப்படையில் ரூட்டிங் பாதையை கண்டுபிடிப்பது மற்றும் ரூட்டிங் டேபிளை உருவாக்குவது ஆகிய செயல்களை செய்கிறது இந்த பகுதி உங்கள் கண்ட்ரோல் பிளேன்யை உருவாக்குகிறது மற்றும் இந்த பகுதி ரௌட்டர்ஸ் ஹார்ட்வேர்ரில் உங்கள் டேட்டா பிளேன்னை உருவாக்குகிறது இப்போது நீங்கள் ஒரு ரௌட்டர்ஸ் இயற்பியல் இன்ப்ராஸ்ட்ரக்சர்களை பார்த்தால் நாங்கள் பொதுவாக ஸ்லோட்டெட் சாஸ்ஸிஸ் என்று அழைக்கப்படுகிறோம் எனவே இது பெரிய ரௌட்டர்ஸ் உருவாக்க பயன்படும் ஒரு ஸ்லோட்டெட் சாஸ்ஸிஸ் அமைப்பாகும் எனவே இங்கே ஒரு சாஸ்ஸிஸ் உள்ளது எனவே உங்களிடம் இது போன்ற பல சாஸ்ஸிஸ் உள்ளது எனவே தனிப்பட்ட இன்டர்பேஸ் கார்டு அவை இந்த ஸ்லொட்க்குள் இன்சர்ட் செய்யப்படுகின்றது பின்னர் அது பாதை ப்ரோசெசர்யும் ஒரு ஸ்லாட்டில் இன்சர்ட் செய்கிறது பின்னர் இந்த ரௌட்டர்ஸ் பாதை ஆர்கிடெக்சர் எங்களிடம் உள்ளது எனவே இது குறித்த டெமோவை அடுத்தடுத்த வகுப்புகளில் காண்பிப்போம் எனவே இந்த வகையான சாஸ்ஸிஸ் ஸ்லோட்டெட் சாஸ்ஸிஸ் அடிப்படையிலான ஆர்கிடெக்சர் இது ஒரு ரௌட்டர்ஸ் உள்ள காம்போனென்ட்ஸ்களின் ரிப்பேர் மற்றும் அப்டேட்களை எளிதாக்குகிறது இப்போது கண்ட்ரோல் மற்றும் டேட்டா பாதையின் கண்ணோட்டத்தில் ஒரு ரௌட்டர்ஸ் ஃபங்க்ஷனல் காம்போனென்ட்ஸ்களைப் பார்ப்போம் உங்களிடம் ரூட்டிங் ஃபங்க்ஷன் உள்ளது மற்றும் டேட்டா பாதையில் நாங்கள் குறிப்பிட்டுள்ளபடி ஐபி ஃபார்வேர்டிங் உள்ளது இடையில் உங்களுக்கு ரூட்டிங் டேபிள் உள்ளது எனவே இந்த ரூட்டிங் செயல்பாடுகள் ரூட்டிங் ப்ரோடோகால்யை பயன்படுத்துகின்றன கான்ஃபிகுரேஷன் அடிப்படையில் வெவ்வேறு வகையான ரூட்டிங் ப்ரோடோகால் இது ஒஸ்பிப் அல்லது ஆர் பி வகையான ரூட்டிங் ப்ரோடோகால் முறை ரூட்டிங் இன்ஃபர்மேஷன் புரோட்டோகால் அல்லது ஓபன் ஸ்லாட் முதலில் கடந்து செல்லலாம் அவை டிஸ்டன்ஸ் வெக்டர் ரூட்டிங் ப்ரோடோகால் மற்றும் லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் ப்ரோடோகால் வகையை சார்ந்ததாகும் எனவே இந்த டிஸ்டன்ஸ் வெக்டர் ரூட்டிங் ப்ரோடோகால் அல்லது லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் ப்ரோடோகாலுடன் நீங்கள் பார்டர் கேட்வே ப்ரோடோகால் கொண்டிருக்கலாம் எனவே இந்த ரூட்டிங் ப்ரோடோகால் அவை அவ்வப்போது இயக்கும் மற்றும் ரூட்டிங் டேபிளை உருவாக்குகின்றன இப்போது இந்த பார்வேர்டிங் என்ஜின் இந்த ரூட்டிங் டேபிளில் ரூட்டிங் தகவல்களின் பாக்கெட்யை பிராஸிங் செய்கிறது எனவே நீங்கள் ஐபி தலைப்பைப் பார்க்கும் போதெல்லாம் ஐபி தலைப்பில் இருந்து நீங்கள் டெஸ்டினேஷன் ஐபி பீல்ட் பிரித்தெடுக்கிறீர்கள் இலக்கு ஐபி பீல்ட் பிரித்தெடுத்த பிறகு நீங்கள் ரூட்டிங் அட்டவணையுடன் ஒரு மேட்ச்யை உருவாக்கி அடுத்த ஹாப் இன்டர்பேஸ்யை கண்டுபிடித்து பாக்கெட்டை அடுத்த ஹாப் இன்டர்பேஸ்ற்கு அனுப்பவும் எனவே டேட்டா பாதையில் செயல்படுத்தப்படும் முழு செயல்முறையும் இதுதான் இப்போது ரௌட்டர்சில் உள்ள கண்ட்ரோல் பிளேனில் ஒரு சிறந்த நோக்கம் கொண்ட கணினியாகும் இது ரூட்டிங் செயல்பாடுகளை கொண்டுள்ளது நான் குறிப்பிட்டுள்ளபடி இது ஒரு ரௌட்டர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என நாம் அழைக்கும் சாப்ட்வேர்ராக செயல்படுத்தப்படுகிறது இந்த ரௌட்டர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரூட்டிங் செயல்பாடுகளை கவனித்துக் கொள்ளகிறது இப்போது இந்த ரூட்டிங் ப்ரோடோகால் முறைகள் அவை ஒரு ரௌட்டர் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திருக்குள் செயல்படுத்தப்படுகின்றன ஒரு ரௌட்டர் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் எடுத்துக்காட்டு சிஸ்கோ ஐஓஎஸ் சிஸ்கோ இன்டர்நெட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இது அதன் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக வெவ்வேறு வகையான ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ்யை செயல்படுத்துகிறது இப்போது ரூட்டிங் செயல்பாடுகள் அடிப்படையில் ஒரு ரௌட்டரின் கண்ட்ரோல் பிளேனில் நீங்கள் இயக்க வேண்டிய 3 செயல்பாடுகள் உள்ளன ஒரு ரூட்டிங் ப்ரோடோகாலின் அடிப்படையில் ரூட் கால்குலேஷன் ரூட்டிங் டேப்பிளை பராமரித்தல் மற்றும் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ்ஸை எக்ஸிக்யூட் செய்தல் ஆகிய மூன்று செயல்கள் ஆகும் இப்போது வணிக ரவுட்டர்களில் இந்த ரூட்டிங் செயல்பாடுகள் ஒரு பொது நோக்கம் கொண்ட ப்ரோசெசர்யால் கையாளப்படுகின்றன இதை நான் முன்பு குறிப்பிட்டபடி ரூட் ப்ரோசெசர் என்று அழைக்கிறோம் இப்போது சுவாரஸ்யமான பகுதியாக இருக்கும் ஒரு ரௌட்டரின் டேட்டா பிளேன் இது ஃபார்வேர்டிங் செயல்பாடுகளை செயல்படுத்துகிறது எனவே இது ஒரு வழியைத் தேடுகிறது மற்றும் பாக்கெட்டை டெஸ்டினேஷன் இன்டர்பேஸ்ஸிர்க்கு அனுப்புகிறது எனவே இந்த செயல்பாடுகள் அடுக்கு 2 சுவிட்சைப் போன்றது எனவே நீங்கள் சுவிட்ச் ஃபேப்ரிக் பயன்படுத்தலாம் எனவே ஒரு சுவிட்ச் ஃபேப்ரிக் என்பது இன்புட் போர்டிலிருந்து அவுட்புட் போர்ட்டுக்கு ஒரு மேப்பிங் என்று பொருள் அதாவது ஒரு பாக்கெட் ஒரு குறிப்பிட்ட போர்ட்டுக்கு அதை அவுட்புட் போர்ட்டுக்கு அனுப்ப வேண்டும் எனவே ஒரு சுவிட்ச் ஃபேப்ரிக் இதுபோன்று தெரிகிறது எனவே ஒரு சுவிட்ச் ஃபேப்ரிக் என்றால் உங்களிடம் இன்புட் போர்ட் உள்ளன இந்த இன்புட் போர்டிலிருந்து உங்களிடம் அவுட்புட் போர்ட் உள்ளன எனவே இவை இன்புட் போர்ட் மற்றும் இவை உங்கள் அவுட்புட் போர்ட் எனவே சுவாரஸ்யமாக ரௌட்டர்ஸில் இந்த இன்புட் போர்ட் மற்றும் அவுட்புட் போர்டும் இரண்டும் ஒன்றே எனவே இன்புட் போர்ட் மற்றும் அவுட்புட் போர்ட் அடிப்படையில் இன்டர்பேஸ்கள் ஆகும் எனவே இதற்கேற்ப இன்டர்பேஸ்களுக்கு பெயரிடுகிறேன் I1 I2 I3 I4 I5 எந்த இன்டர்பேஸ்யும் இன்புட் போர்ட்டாகவும் அவுட்புட் போர்ட்டாகவும் செயல்பட முடியும் எனவே ஒரு சுவிட்ச் ஃபேப்ரிக் இது ஒரு ஹார்ட்வேர் இணைப்பாகும் இது ஒரு போர்டில் இருந்து மற்ற அனைத்து அவுட்புட் போர்ட்டுக்கும் ஒரு கனெக்சன் உருவாக்குகிறது எனவே இது ஃபேப்ரிக் லாஜிக் கொண்டுள்ளது எனவே இந்த ஃபேப்ரிக் லாஜிக் ஒரு இன்புட் போர்ட்டிற்கு வழங்கப்படும் தகவல்களை மற்றொரு அவுட்புட் போர்ட்டிற்கு அனுப்பும் லாஜிக்கின் தொகுப்பு எனவே சுவிட்ச் ஃபேப்ரிக்களுக்குள் இருக்கும் லாஜிக்களின் செயல்பாடு இதுதான் எனவே ஒரு ரௌட்டரில் டெஸ்டினேஷன் முகவரி பீலீட்டிலிருந்து ஒரு இன்புட் போர்டில் ஒரு பாக்கெட் வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு வழியை ரூட்டிங் டேபிளுக்குள் பார்த்து பின்னர் உங்கள் அவுட்புட் போர்ட் எது என்பதை முடிவு செய்யுங்கள் எடுத்துக்காட்டாக இன்புட் போர்ட் I1 இல் உள்ள ஒரு பாக்கெட்டுக்கு அவுட்புட் போர்ட் I4 ஆக இருக்க வேண்டும் என்று ரூட்டிங் டேபிளின் அடிப்படையில் முடிவு செய்தால் இந்த ஃபேப்ரிக் லாஜிக் இந்த இன்புட் போர்ட்டிலிருந்து லாஜிக் I4 இல் அவுட்புட் போர்ட்டிற்கு டேட்டாவை காப்பி எடுத்து அனுப்பும் சரி எனவே இது இன்டர்பேஸ் பஃபர்ரை ஸ்டோர் மற்றும் பார்வார்ட் செயல்பாடுகளை செயல்படுத்த பராமரிக்கிறது எனவே நீங்கள் பாக்கெட்டுகளைப் பெறும்போதெல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக பாக்கெட்டுகளைப் பெறுகிறீர்கள் எனவே ஒவ்வொரு இன்டர்பேஸ்ஸிலும் நீங்கள் ஒரு பஃபர் பாக்கெட்டை தற்காலிகமாக பஃபர்ற்குள் இன்சர்ட் செய்ய வேண்டும் பின்னர் மற்றொன்று அவை டேட்டா லிங்க் லேயரில் லேயர் 2 மூலம் இணைப்பு வழியாக அனுப்பப்படும் இப்போது ஐபி ஃபார்வேர்டிங்கில் ஐபி பாக்கெட்டுகளின் பவர் பாக்கெட் செயலாக்கத்தை செய்ய வேண்டும் இப்போது ஐபி ஃபார்வேர்டிங் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறது இது தனிப்பட்ட இன்டர்பேஸ் கண்ட்ரோலரால் கையாளப்படுகிறது எனவே இந்த நெட்வொர்க் இன்டர்பேஸ் அவை ஒரு வகையான மைக்ரோகண்ட்ரோலர் எனவே உங்களிடம் ஒரு இன்டர்பேஸ் கண்ட்ரோலர் உள்ளது ஒற்றை இன்டர்பேஸ்ஸிற்க்கு வரும் பாக்கெட் ஃபார்வேர்டிங்கை இன்டர்பேஸ் கண்ட்ரோலர் கையாளுகிறது எனவே இந்த பாக்கெட் பகிர்தலுக்காக சிறப்பு ஹார்ட்வேர் சாதனங்களைப் பயன்படுத்துகிறோம் அவை TCAM இது 1 வது மேப்பிங் ஒரு டேபிளுக்கும் அதனுடன் தொடர்புடைய இன்புட்டிருக்கும் இடையில் 1 வது மேட்ச்யை உருவாக்குகிறது எனவே அடிப்படை ஆர்கிடெக்சர் காம்போனென்ட்ஸ்களை செயலாக்கும் ஒரு பாக்கெட் உங்களிடம் ரூட்டிங் டேபிள் இருப்பதைப் போன்றது ரூட்டிங் டேபிளின் காப்பி ஒவ்வொரு தனிப்பட்ட ரவுட்டர்களிலும் வைக்கப்படுகிறது எனவே நீங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட ரவுட்டர்களிலும் ரூட்டிங் அட்டவணையின் காப்பி வைக்கும் போதெல்லாம் ஒரு பாக்கெட் இந்த இன்டர்பேஸ் கண்ட்ரோலர் வரும்போதெல்லாம் இந்த லோக்கல் ரூட்டிங் டேபிளைப் பார்த்து ஒரு ரூட்டிங் முடிவை எடுக்கும் எனவே இந்த லோக்கல் ரூட்டிங் டேபிளுக்கு ஒரு பெயர் உள்ளது இது ஒரு ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ் என்று அழைக்கப்படுகிறது இது இரண்டு நிமிடங்களுக்குப் பிறகு வரும் எனவே இது ஒரு ரூட்டிங் முடிவை எடுக்கிறது பாக்கெட்டை ஒரு வரிசையில் வைக்கவும் பின்னர் இந்த சுவிட்ச் ஃபேப்ரிக் லாஜிக்யை வைத்திருக்கிறீர்கள் இது இந்த இன்புட் வரிசையிலுருந்து இருந்து அவுட்புட் வரிசைக்கு ஒரு மேப்பிங் செய்கிறது எனவே இந்த அவுட்புட் வரிசை பாக்கெட் அனுப்பப்படும் அவுட்புட் இன்டர்பேஸ்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது ஒவ்வொரு ரௌட்டர் இன்டர்பேஸ்ஸும் இன்புட் வரிசையாகவும் மற்றும் அவுட்புட் வரிசையாகவும் செயல்பட முடியும் என்று நான் குறிப்பிட்டேன் எனவே இன்டர்பேஸ்ஸுகள் ஒரு ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ்ஸை பராமரிக்கின்றன இது லோக்கல் ரூட்டிங் டேபிள்யாகும் இந்த ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ் என்பது இன்புட் இன்டர்பேஸ்ஸுலிருந்து அவுட்புட் இன்டர்பேஸ்ஸுற்கு ஒரு மேப்பிங் ஆகும் எனவே ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ்ஃபார்வேர்டிங் முடிவுகள் எடுக்க தனிப்பட்ட இன்டர்பேஸ்களில் பயன்படுத்தப்படும் ரூட்டிங் டேபிளின் ரிப்ளிகா தவிர வேறில்லை எனவே ரூட்டிங் டேபிளின் காப்பி ஒவ்வொரு தனிப்பட்ட இன்டர்பேஸ்களிலும் ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ் வடிவத்தில் வைக்கப்படுகிறது எனவே இது ஒரு யோசனை நீங்கள் ஈவெண்ட்டில் ஒரு பாக்கெட் வைத்திருக்கும் போதெல்லாம்ஈவெண்ட்டில் ஒரு பாக்கெட் என்றால்இன்புட் இன்டர்பேஸ்ஸில் வைக்கப்படும் கணினியில் உள்ளீடு ஆகும் இன்புட் இன்டர்பேஸ்ஸில் நீங்கள் ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பார்க்கிறீர்கள் இது ஹார்ட்வேர்க்குள் செயல்படுத்தப்படும் ரூட்டிங் டேபிளின் உங்கள் லோக்கல் கேசீ அடிப்படையாகக் கொண்டது இந்த லோக்கல் கேசீயை பார்த்த பிறகு ஒரு ஹிட் இருந்தால் தகவல் உங்கள் ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ்ஸில் உள்ளது எனவே நீங்கள் பாக்கெட்டை அனுப்புகிறீர்கள் பாக்கெட்டை அவுட்புட் இன்டர்பேஸ்ஸில் வைத்து ஒரு பாக்கெட் அவுட் ஈவெண்ட்யை இயக்கவும் அதாவது லிங்க்கிற்கு பாக்கெட்டை வெளியிடுங்கள் அதாவது தகவலானது ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ்ஸில் இல்லை நீங்கள் ரூட்டிங் டேபிளைப் பார்க்கிறீர்கள் ஒரு வழியைத் தேடுங்கள் பாதை தேடும் செயல்முறை ரூட்டிங் ப்ரோடோகாலுடன் தொடர்பு கொண்டு ரூட்டிங் தகவலைப் பெற்று ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ்ஸில் வைக்கும் எனவே ரூட்டிங் இன்போர்மேஷன் பேஸ் மற்றும் ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ்க்கும் இடையிலான வேறுபாடு என்னவென்றால் ரூட்டிங் இன்போர்மேஷன் பேஸ் அசல் சாப்ட்வேர் ரூட்டிங் டேபிள் ஆகும் இது சாப்ட்வேர்ரில் செயல்படுத்தப்பட்டு கண்ட்ரோல் பிளேனில் பராமரிக்கப்படுகிறது ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ் என்பது TCAM ஹார்ட்வேர்ரின் இன்டர்பேஸ்ஸில் பராமரிக்கப்படும் தேவையான பாதைகளின் காப்பி ஆகும் இப்போது இந்த ரூட்டிங் இன்போர்மேஷன் பேஸ் டைனமிக் ஆகும் ரூட்டிங் இன்போர்மேஷன் பேஸ் முழுமையான ரூட்டிங் தகவலையும் பராமரிக்கிறது அதேசமயம்ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ் தேவைப்படும் போதெல்லாம் புதுப்பிக்கப்படும் எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு எனவே பாதை கண்ட்ரோலர்ரில் இந்த முழு ரூட்டிங் இன்போர்மேஷன் பேஸ் உங்களிடம் உள்ளது இப்போது Eth0 மற்றும் Eth1 போன்ற தனிப்பட்ட இன்டர்பேஸ்களில் இந்த ரூட்டிங் இன்போர்மேஷன் பேஸ்ஸின் காப்பி உங்களிடம் உள்ளது எனவே இங்கே இந்த Eth0 இல் இந்த 3 என்ட்ரிஸ் பற்றிய தகவல்கள் உங்களிடம் உள்ளன இந்த 3 என்ட்ரிஸ் என்பது இந்த என்ட்ரி இந்த என்ட்ரி மற்றும் இந்த என்ட்ரி அதேசமயம் இந்த என்ட்ரி மற்றும் இந்த என்ட்ரி பற்றிய தகவல்கள் Eth1 ல் உங்களிடம் உள்ளன எனவே அந்த வழியில் ரூட்டிங் டேபிளின் ஒரு பகுதி FIB க்கு காப்பி செய்யப்படுகிறது தேவைப்படும் போதெல்லாம் தனிப்பட்ட நெட்வெர்க் இன்டர்பேஸ்ஸில் இன்டர்பேஸ் இன்போர்மேஷன் பேஸ்ஸை ஃபார்வேர்ட் செய்கிறது இப்போது இந்த ரூட்டிங் இன்போர்மேஷன் பேஸ் ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ்க்கு பீட் செய்கிறது எனவே இதன் பொருள் உங்களிடம் இந்த பல ரூட்டிங் வழிமுறைகள் உள்ளன ஒவ்வொரு ரூட்டிங் அல்காரிதத்திற்கும் அவற்றின் சொந்த ரூட்டிங் டேபிள் இருக்கலாம் எனவே உங்களிடம் பி பி ரூட்டிங் டேபிள் உள்ளது உங்களிடம் ஒ உள்ளது அது லிங்க் ஸ்டேட் டேட்டாபேஸ்சை கொண்டுள்ளது நம்மிடம் உள்ள ஸ்டாடிக் ரூட்ஸ்ஸில் நெட்வொர்க் ப்ரோக்ராம்கள் இன்புட்டாக கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இந்த தகவல்கள் அனைத்தும் ரூட்டிங் தகவல் தளத்திற்கும் ரூட்டிங் இன்போர்மேஷன் பேஸ்லிருந்து தேவைப்படும் போதெல்லாம் தகவல் அந்த TCAM ஹார்ட்வேர்க்கு காப்பி செய்யப்படுகிறது எனவே ஒரு ரௌட்டர்ஸ் சுவாரஸ்யமான டிசைன் சாய்ஸ்யின் மூலம் இந்த முழு கண்ட்ரோல் செயல்பாடுகளும் அதாவது இந்த ரூட்டிங் ப்ரோடோகால் முறை ரூட்டிங் இன்போர்மேஷன் பேஸ்யுடன் சாப்ட்வேர்ரின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படும் கண்ட்ரோல் செயல்பாடுகள் ஆகும் அதேசமயம் டேட்டா பிளேனில் தகவல்களை விரைவாகப் பார்க்க TCAM ஹார்ட்வேர்க்குள் செயல்படுத்தப்படும் ஃபார்வேர்டிங் டேபிள் அல்லது ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ்ஸின் அடிப்படையில் ரூட்டிங் தகவல் உங்களிடம் உள்ளது எனவே இந்த TCAM ஹார்ட்வேர் எனவே நான் TCAM ஹார்ட்வேர்ன் விரிவான லாஜிக் டிசைனிற்கு செல்லவில்லை எனவே நீங்கள் ஆர்வமாக இருந்தால் TCAM ஹார்ட்வேர்ரின் வடிவமைப்பை நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு சிறப்பு வகை ஹார்ட்வேர் ஆகும் இது அட்டவணையின் உள்ளே ஒரு தகவலை முதலில் தேடுகிறது எனவே இந்த முழு நடைமுறையையும் மீண்டும் மீண்டும் நீங்கள் முதலில் ஒரு பாக்கெட்டைப் பெறும்போதெல்லாம் ஐபி தலைப்பைப் பிரித்தெடுக்கிறீர்கள் ஐபி தலைப்பிலிருந்து நீங்கள் டெஸ்டினேஷன் ஐபி முகவரியைப் பிரித்தெடுக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் TCAM ஹார்ட்வேர் பயன்படுத்தி ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ்ஸுடன் மேட்ச் செய்யலாம் தகவல் ஏற்கனவே இருந்தால் இன்புட் இன்டர்பேஸ்ஸிலிருந்து அவுட்புட் இன்டர்பேஸ்ஸிர்க்கு பாக்கெட்டை காப்பி செய்ய சுவிட்ச் ஃபேப்ரிக்யைப் பயன்படுத்துங்கள் தகவல் ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ்ஸில் இல்லையென்றால் நீங்கள் ரூட்டிங் தகவல் தளத்தில் ஒரு சாப்ட்வேர் கண்ட்ரோல்யை உருவாக்கிபின்பு ஃபார்வேர்டிங் இன்போர்மேஷன் பேஸ்ஸிலிருந்து தகவல்களைப் பெற்று பின்பு அதை அப்டேட் செய்யவும் எனவே இந்த வழியில் இந்த முழு ரூட்டிங் செயல்முறை ஒரு ரௌட்டர்ஸில் செயல்படுத்தப்படுகிறது எனவே இது ரௌட்டர்ஸ் செயல்பாடுகள் பற்றிய சுருக்கமான அறிமுகமாகும் அடுத்த வகுப்பில் எடிபிஜி ரௌட்டர்ஸின் நடைமுறை பற்றி பார்ப்போம் அதன் வெவ்வேறு காம்போனென்ட்ஸ்களை பார்ப்போம் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி